அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைபடம் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வரவேற்கிறேன் விரிவுரை எண் 43 இல் இருக்கிறோம் திடப் பொருள்களின் ப்ரொஜெக்ஷன்ஸ் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ஒரு முக்கோண ப்ரிஸம் கிடைமட்ட பிளேன்இல் வைக்கப்பட்டுள்ளது அப்படியானால் இந்த காட்சிகள் செங்குத்து பிளேன் மற்றும் கிடைமட்ட பிளேன்இல் எப்படி இருக்கும் உதாரணமாக இது முக்கோண ப்ரிஸம் உச்சம் மற்றும் அச்சு கொண்டது இப்போது உதாரணமாக அடிப்படை விளிம்புகளில் ஒன்று ஒருவேளை இது அல்லது இது அல்லது மற்றொன்று அடிப்படை விளிம்புகளில் ஒன்று இணையாக இருக்கலாம் நாம் மேல் தோற்றத்தில் இருந்து பார்க்கும் போது இந்த முழு புள்ளியும் இந்த ஒற்றை புள்ளி உச்சியில் சுருங்கி இந்த விளிம்புகளையும் அந்த மூன்று விளிம்புகளையும் பார்க்கும் நிலையில் இருப்போம் எனவே இந்த தொடர்ச்சியான கோடுகள் இருப்பதற்கான காரணம் இதுதான் இப்போது நாம் மேல் பார்வையில் இருந்து பார்த்தால் அது ஒரு முக்கோணம் போல் தெரிகிறது மற்றும் விளிம்புகளில் ஒன்று இணையாக இருப்பதால் நாம் முன் பார்வையில் இருந்து பார்த்தால் இது தெரியும்இதுவும் கூட மற்றும் இந்த கோடுகள் இந்த இடத்தில் குறுக்கிடுகின்றன ஏனெனில் இது இணையான ஒன்று இந்த முழு வரியும் இந்த கோடு விளிம்பு கோடு அனைத்தும் ஒன்றிணைகின்றன எனவே இந்த வரியின் மூலம் இது எப்போதும் ஒத்துப்போகிறது எனவே நாம் பார்ப்பது முன் வரிசை ஒரு தொடர்ச்சியான கோடு இந்த முழு வரியும் உச்சம் வரை செல்கிறது மற்றும் இந்த முழு மேற்பரப்பும் இந்த மேற்பரப்பாக ஒருங்கிணைக்கிறது எனவே ஒரு முக்கோணம் ஒரு மேற்பரப்பு என்பதை நாம் பார்ப்போம் இதேபோல் இந்த முழு மேற்பரப்பும் இந்த முழு மேற்பரப்புடன் ஒத்துப்போகிறது நாம் இன்னொன்றைப் பார்ப்போம் பெயரிடுதல் எப்போதுமே மேல் பார்வையில் a b c என இருக்க வேண்டும் முன் பார்வையில் நாங்கள் எப்போதுமே a b c என்று குறிப்பிடுகிறோம் அடிப்படை விளிம்புகளில் ஒன்றை நாம் சுழற்றுவோம் எனவே இதைச் செய்வதற்குப் பதிலாக சாய்ந்த ப்ரிஸமாக இருக்கும் அப்படியானால் மேல் பார்வையில் இந்த புள்ளி அங்கு ஒத்துப்போகிறது b மற்றும் c இணைந்திருக்கிறது அதனால் தான் b c ஒரே புள்ளியில் இருக்கிறது o தெரியும் மற்றும் இந்தக் கோடு அந்த இடத்தில் புள்ளியுடன் சேருகிறது எனவே நாம் அதை இணைக்கிறோம் பல புள்ளிகள் இருந்தால் வெளியே உள்ள புள்ளிகளில் ஒன்றை நாங்கள் காண்பிப்போம் அடைப்புக்குறிக்குள் பின்புறத்தில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத புள்ளிகளை குறிப்பிடுவோம் எனவே இங்கே நாம் இந்தப் பக்கத்திலிருந்து பார்த்தால் b புள்ளி தெரியும் அது தான் முன் பார்வையில் b எனப்படும் ஆனால் கண்ணுக்கு தெரியாத பின்புறத்தில் c புள்ளி இருக்கும் எனவே அதை அடைப்புக்குறிக்குள் காண்பிப்போம் இதேபோல் மேல் தோற்றத்தில் o மற்றும் o புள்ளியில் o 1 என்பது கண்ணுக்கு தெரியாதது ஏனென்றால் அது அந்த ப்ரிஸத்தின் கீழ் புறத்தில் இருக்கிறது மேல் பார்வையில் இது o எனவே இதை நாம் மேல் பார்வையில் பார்க்கும் போது o தெரியும் o 1 கண்ணுக்கு தெரியாத வையாக இருக்கும் இதேபோல் நாம் முன் பார்வையில் இருந்து பார்க்கும் போது o புள்ளி o க்கு செல்கிறது மற்றும் o1 இது கண்ணுக்கு தெரியாத ஒன்று எனவே நாங்கள் அதை அடைப்புக்குறிக்குள் காட்டுகிறோம் மற்றும் இந்த அச்சு இடைவிட்டக் கோடுகள் மூலம் காட்டப்படுகிறது இப்போது இந்த b பாயின்ட் மற்றும் c பாயிண்ட் இருப்பதற்குப் பதிலாக சற்று ஆஃப்செட் செய்யப்படுகிறது எனவே இந்த திசையில் இதைச் சிறிது சுழற்றுங்கள் நாம் இப்படி செய்தால் b தெரியும் மற்றும் b ல் இருந்து ஒரு கோடு மேல் உச்சியில் சென்று சேர்கிறது இந்த நிலையில் bc மேற்பரப்பும் தெரியும் எனவே நாம் இந்த மேற்பரப்பைப் பெறுவோம் இதேபோல் முன் பார்வையில் இந்த ab o மேற்பரப்பு தெரியும் எனவே இது a o மற்றும் b மேற்பரப்பு இந்த o o 1 o o1 கண்ணுக்கு தெரியாதது o தெரியும் இதனால் இதை இடைவிட்டக் கோடுகள் மூலம் குறிக்கிறோம் ஏனெனில் அது சாய்ந்தது எனவே இயற்கையாகவே இந்த கோடு எது சேரப்போகிறதோ அதுவும் சாய்ந்திருக்கும் இப்போது இந்த அடிப்படை விளிம்பை செங்குத்து பிளேன் மற்றும் செங்குத்து பிளேன்ற்கு அருகில் இணையாக கேட்பதற்கு பதிலாக நாம் கேட்பது இந்த அடிப்படை விளிம்பு செங்குத்து பிளேன்ற்கு இணையாக இருந்தாலும் கிடைமட்ட பிளேன்லிருந்து வெகு தொலைவில் உள்ளது மற்றும் இது அருகில் இருக்கும் இந்த நிலையில் a b மற்றும் c அந்த வழியில் இருக்கும் அதே வரிகளை நாம் ப்ரொஜெக்ட் செய்கிறோம் என்றால் அது a க்கு செல்கிறது இது b ஆகவும் o என்பது o ஆகவும் செல்கிறது இந்த முழு மேற்பரப்பும் தெரியும் எனவே இந்த முழு மேற்பரப்பும் தெரியும் இந்த பின்புற கோடுகள் நாம் பார்க்க முடியாத காரணத்தால் இடைவிட்டக் கோடுகள் மூலம் காட்டுகிறோம் நீங்கள் இங்கே கவனமாக கவனித்தால் o o 1 இடைவிட்டக் கோடுகளாக இருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தில் அச்சின் அளவை விட பொருளின் பரிமாணங்கள் மிக முக்கியம் எனவே அந்த o முதல் c வரை கண்ணுக்குத் தெரியாத கோட்டை நாம் அந்த டாஷ் கோடுகளாக காட்டுகிறோம் எனவே அந்த அச்சைக் காட்டாமல் அச்சைக் காட்டிலும் இந்த கண்ணுக்குத் தெரியாத பரிமாணத்திற்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறோம் இப்போது மற்றொரு உதாரணத்துடன் ஆரம்பிக்கலாம் கிடைமட்ட பிளேன்இல் ஒரு சிலிண்டர் ஓய்வெடுக்கிறது ஆனால் அதன் ஜெனரேட்டர் கிடைமட்ட பிளேன்இல் ஓய்வெடுக்கிறது முதல் எடுத்துக்காட்டில் நாம் பார்த்தது செங்குத்து சிலிண்டர் கிடைமட்ட பிளேன்இல் ஓய்வெடுப்பது போன்றது உதாரணமாக இங்கே இந்த செங்குத்து பிளேன் உள்ளது இது கிடைமட்ட பிளேன் மற்றும் சிலிண்டர் ஒருவேளை அந்த வழியில் ஓய்வெடுக்கிறது இது கிடைமட்ட பிளேன் மற்றும் இது செங்குத்து பிளேன் நாம் அதைப் பார்க்கும்போது அது இந்த புள்ளிகளைத் தொடுகிறது எனவே நாம் அந்த திசையில் பார்க்கும்போது கிடைமட்ட பிளேன் சுழற்றினாள் நாம் அதை செவ்வகமாக பார்ப்போம் மற்றும் இது ஒரு வட்டமாகத் தெரியும் அது ஒரு புள்ளியில் மட்டுமே தொடுகிறது எனவே அந்த வரிசையில் நீங்கள் முன் பார்வையில் பார்த்தால் அது ஒரு புள்ளியாக இருக்கும் மற்றும் அச்சு எப்போதும் இடைவிட்டக் கோடுகள் ஆக இருக்கும் இங்கு o புள்ளி மற்றும் o 1 புள்ளி இருக்கும் எனவே அவை இங்கே o மற்றும் o 1 ஆக இருக்கும் இப்போது ஒரு கூம்பு கிடைமட்ட பிளேன்இல் ஓய்வெடுக்கிறது இதன் அடித்தளத்தில் ஓய்வெடுக்கவில்லை இதன் ஜெனரேட்டர் ஓய்வெடுக்கிறது மேல் பார்வையில் நாம் பார்த்தால் அது ஒரு முக்கோணமாக இருக்கும் ஏனெனில் அது கிடைமட்ட பிளேன்இல் ஓய்வெடுக்கும் ஒரு கூம்பு இந்த உச்ச புள்ளி எப்போதும் தரையைத் தொடுகிறது அது இதுதான் நீங்கள் இந்த திசையில் இருந்து பார்க்கும்போது அது சாய்ந்த ஒரு கூம்பு என்றாலும் இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் காரணமாக வட்டமாக பார்க்கிறோம் இது சரியான வட்டக் கூம்பு என்பதால் வட்டத்தை மட்டும் பார்க்க முடியும் இந்த புள்ளி ஒரு கிடைமட்ட பிளேன்இல் அடித்தளத்தில் உள்ளது அதாவது அந்த முழு ஜெனரேட்டர் கோடுகள் செங்குத்து திசையில் சாய்ந்திருக்கும் நாம் அந்த திசையில் அதை புரட்டும்போது அந்த இடத்திற்கு முற்றிலும் ஒத்துப்போகிறது அதேபோல் நாம் செங்குத்து பிளேன்ற்கு செங்குத்தாக ஒரு ப்ரிஸம் பார்த்தால் ப்ரிஸம்இன் அச்சு செங்குத்து பிளேன்ற்கு செங்குத்தாக இருக்கும் உதாரணமாக நாம் ப்ரிஸம் போன்ற ஒன்றைத் தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் அந்த வழியில் ஒரு பெட்டியாக இருக்கும் நாம் இந்த வகையான ப்ரிஸத்தைப் பார்த்தால் இதன் அச்சு செங்குத்து பிளேன்ற்கு செங்குத்தாக இருக்கும் நாம் இங்கே ஒரு செவ்வகம் பார்க்க முடியும் மேலும் இங்கே அது செவ்வகத்திற்கு இணையாக இருக்கும் எனவே நாம் பார்ப்பது அந்த வழியில் ஒரு செவ்வகம் வெவ்வேறு ப்ரிஸங்கள் வெவ்வேறு வகையான ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் உதாரணமாக நாம் பெண்டகோனல் ப்ரிஸத்தை கருத்தில் கொள்வோம் எனவே அச்சானது செங்குத்து பிளேன்ற்கு செங்குத்தாக உள்ளது அதாவது நாம் பார்வையைப் பார்க்கும்போது பென்டகன் செங்குத்து விமானத்தில் மட்டுமே தெரியும் மேலும் இது ஒரு சாத்தியம் செங்குத்து பிளேன்ற்கு செங்குத்தாக அச்சு நாம் மேலே இருந்து பார்க்கும் போது இந்த புள்ளிகள் விளிம்புகள் போன்ற கோடுகளுக்கு வரைபடமாக இருக்கும் அதை நாம் பார்ப்போம் மேலும் இந்த வரி முழுமையாக மேல் பார்வையில் இருந்து மீண்டும் ஒரு தொடர்ச்சியான கோடுகளாக இருக்கும் இது அங்கு தெரியும் வரைபடங்களாக இருக்கும் ஆனால் இந்த புள்ளிகள் அந்த விளிம்புகள் தெரியாது எனவே நாங்கள் அதை டாஷ் கோடுகளாக காட்டுகிறோம் அதே அச்சு செங்குத்து பிளேன்ற்கு செங்குத்தாக இருந்தால் ஆனால் விளிம்புகள் கிடைமட்ட பிளேன்இல் ஓய்வெடுக்காது இந்த பகுதி போன்ற ஒன்று நாம் இதை பார்த்தால் இது கிடைமட்ட பிளேன்இல் ஓய்வெடுக்கிறது ஆனால் அது சற்று சாய்ந்திருந்தால் அந்த திசையில் அதை சுழற்றலாம் இந்த கோடு அல்லது புள்ளி தொடர்பில் இருக்கும் நாம் மேல் பார்வையில் இருந்து பார்க்கும் போது இதை நாம் ஒரு விளிம்பாக உணரக்கூடிய நிலையில் இருப்போம் இதுவும் ஒரு விளிம்பாக நாம் பார்ப்போம் ஏனெனில் இந்த முழு பிளேன் மேற்பரப்பு மீண்டும் ஒரு விளிம்பாக நாம் பார்ப்போம் இந்த கோடுகளை நாம் தொடர்ச்சியான கோடுகளாகப் பார்ப்போம் இந்த விளிம்பு கண்ணுக்கு தெரியாதது எனவே நாங்கள் அதை இடைவிட்டக் கோடுகளாக காட்டுகிறோம் மேலும் இது தெரியும் எனவே நாங்கள் அதை தொடர்ச்சியான கோடுகளாக காட்டுகிறோம் அதேபோல் ப்ரிஸம் அச்சு செங்குத்து பிளேன்இல் செங்குத்தாக இருந்தால் மற்றும் விளிம்புகளில் ஒன்றில் ஓய்வெடுத்தால் இந்த முழு முகமும் கிடைமட்ட பிளேன்ற்கு இணையாக இருக்கும் அப்படியானால் இந்த கோடுகள் தெரியும் இதுவும் தெரியும் இது ஒரு கண்ணுக்கு தெரியாத கோடு எனவே கண்ணுக்கு தெரியாத கோடு இடைவிட்டக் கோடுகள் மற்றும் இந்த முழு மேற்பரப்பையும் நாம் இந்த பொருளாக பார்ப்போம் எனவே இது ஒரு நிரப்பப்பட்ட மேற்பரப்பு அதேபோல் இந்த முழு மேற்பரப்பையும் நாம் நிரப்பப்பட்ட மற்றொரு பொருளாக பார்க்கிறோம் எனவே ஒரு தொடர்ச்சியான வரி இந்த வழியில்தான் ஒரு ப்ரிஸம் ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் உதாரணமாக அந்த ப்ரிஸத்தின் ஒரு பக்க பார்வையை நான் வரைய விரும்பினால் இந்த திசையில் நான் காட்சிப்படுத்த விரும்புகிறேன் பின்னர் இந்த வரிகள் அங்கு வரைபடமாகின்றன இது ஒரு செவ்வகமாக செல்கிறது இந்த முழு விஷயத்தையும் அந்த வழியில் நாம் பார்ப்போம் இந்த வரிகள் இங்கு இணைகின்றன எனவே இது தான் ஏனெனில் அது துல்லியமாக நடுப்பகுதியில் அமைந்திருந்தால் மிட்லைன் போன்ற ஒன்று கீழே இருந்தால் அந்த வரிசையை நாம் பார்ப்போம் எனவே இந்த கோடு ஒரு அச்சைப் போல் இருக்கும் நாம் இங்கே பார்க்கும் இடத்தில் அந்த வரியைப் பார்ப்போம் இதுதான் நமது இடது திசையில் தெரியும் தோற்றம் இப்போது ஒரு பிரமிட்டை எடுத்துக்கொள்வோம் அதன் அச்சு செங்குத்து பிளேன்ற்கு செங்குத்தாக உள்ளது ஒரு பிரமிடு இது பெண்டகோனல் பிரமிடு எனவே இந்த கோடுகள் அனைத்தும் இந்த உச்சி புள்ளியில் இணைகின்றன மற்றும் அச்சு செங்குத்து பிளேன்ற்கு செங்குத்தாக மற்றும் தளங்களில் ஒன்று ஓய்வெடுக்கிறது எனவே முதலில் அந்த பென்டகனை முன் பார்வையில் அமைக்கவும் இது முன் பார்வை இந்த சாய்ந்த விளிம்புகள் அனைத்தும் இந்த புள்ளியுடன் இணைகின்றன இப்போது நாம் மேல் பார்வையில் இருந்து பார்க்க விரும்புகிறோம் மேற்புறத்திலிருந்து இந்த விளிம்புகளை மேலிருந்து பார்க்கும்போது நாம் அதை அந்த வழியில் பார்ப்போம் இப்போது இந்த மேற்பரப்பு தெரியும் மற்றும் இந்த கோடு தெரியும் அதேசமயம் இந்த கோடுகள் கண்ணுக்கு தெரியாதவை இந்த கோடுகள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அதாவது அந்த சாய்ந்த மேற்பரப்பு அந்த திசையில் எது வந்தாலும் கண்ணுக்கு தெரியாதவை எனவே அந்த புள்ளிகள் அதை கோடுகளால் காட்டுகின்றன இதேபோல் அடித்தளம் வெவ்வேறு திசைகளில் சாய்ந்திருந்தால் இந்த வழியில் நமக்கு ஒரு பார்வை இருக்கும் இது ஒரு கோணத்தால் நாம் சுழற்ற விரும்பும் முழு அடித்தளமாகும் மற்றும் அச்சு எப்போதும் செங்குத்து பிளேன்ற்கு செங்குத்தாக இருக்கும் எனவே புள்ளி எப்போதும் இருக்கும் நாம் சுழலும் போது இந்த கோடு தெரியும் எனவே புலப்படும் கோடு இதுதான் எப்படியிருந்தாலும் விளிம்புகள் அதனுடன் இணைந்திருப்பதை நாம் எப்போதும் பார்க்கிறோம் மற்றும் c விளிம்பும் எந்த c முதல் o விளிம்பையும் நாம் அங்கு காட்சிப்படுத்தும் நிலையில் இருப்போம் இதேபோல் b to o விளிம்பில் நாம் அதைக் காண்போம் மற்றும் a to o க்கு மேல் பார்வையில் இருந்து பார்க்கும் நிலையில் இருப்போம் எனவே இந்த மற்ற பக்க விஷயங்கள் இந்த புள்ளியுடன் ஒத்துப்போகிறது நாம் கவனமாகப் பார்த்தால் இவை a முதல் a d முதல் d c முதல் c b முதல் b மற்றும் e கீழ்ப்புறமாக இருப்பதால் இவை தெரியாது எனவே நாம் அதை அடைப்புக்குறிக்குள் காண்பிக்க வேண்டும் இதேபோல் இந்த விளிம்பில் ஒரு e புள்ளி இருந்தால் அது கிடைமட்ட பிளேன்இல் ஓய்வெடுக்கிறது என்றால் அந்த மேல் பார்வையில் நாம் நேராக a b c d புள்ளிகளைக் காண்போம் மற்றும் o புள்ளி அவை கோடுகளால் இணைக்கப்படும் இந்த b o கோடு மற்றும் c o கோடு எப்போதும் தெரியும் எனவே இது தொடர்ச்சியான கோடுகளாக இருக்கும் கண்ணுக்குத் தெரியாதது இந்த o முதல் e என்பதால் இது இடைவிட்டக் கோடுகளாக காட்சிப்படுத்தப்படுகிறது